லினியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் கேரிடு பை எலக்ட்ரோமேக்னடிக் ஃபீல்ட்ஸ் மின்காந்த புலனை கொண்டிருக்கும் ஆற்றலைப் பற்றி நாம் கற்றுக் கொண்டோம் மியூ 0 க்கு மேல் நாம் 1 என எழுதிய S பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் S ன் அளவு ஆற்றல் உள்ளடக்கம் ஆற்றல் அடர்த்தி முறைகள் C க்கு இணையாக கூட இருக்கிறது என்பதை காண்பிப்பது எளிதாக உள்ளது இதை நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் எனவே சில கொள்கலன்களில் நீர் அல்லது ரோ அடர்த்தியை கொண்ட சில திரவம் இருக்கிறது அது V என்னும் வேகத்தில் பின் தொடர்கிறது என்றால் ஒரு யூனிட் நேரத்திற்கு நகரும் நீரின் பாய்வு அடர்த்தி முறைகள் திசைவேகமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அதேபோல ஒரு யூனிட் நேரத்திற்கு ஆற்றல் பாய்வு U முறைகள் C ஆக இருக்கிறது S10EB Su c நான் இதை இப்பொழுது சொல்கிறேன் ஏனெனில் நான் இதை உந்த சமநிலையில் பயன்படுத்தப் போகிறேன் நான் அதை இப்பொழுது உபயோகிக்க போகிறேன் இப்பொழுது அறிமுகப்படுத்தப் போகிறேன் மின்காந்த புலம் கூட உந்தத்தை கொண்டுள்ளது E M புலம் கூட உந்தத்தை கொண்டுள்ளது மற்றும் பாயிண்ட்டிங் வெக்டார் ஐ நாம் வருவித்த அதே முறையில் இதைக்கூட வருவிக்க முடியும் இந்த நிறுவுதல் இன்னும் கொஞ்சம் சிக்கலானது மற்றும் இது இந்த பாடத்திட்டத்தின் அளவை தாண்டியது எனவே இந்த S என்பது ஒன்றுமில்லை இது ஒரு யூனிட் பரப்பளவில் ஒரு யூனிட் நேரத்தில் உள்ள ஆற்றல் பாய்வு ஆகும் என்று பரிமாண வழியில் நான் இதை கூறுகிறேன் இது L ஸ்கொயர் நேரத்தின் மேல் Mv ஸ்கொயர் என்ற பரிமாணங்களை கொண்டுள்ளது இது உந்தம் அல்லது உந்த அடர்த்தியின் உள்ளடக்கத்துடன் தொடர்புடையது என்பது பின்வருமாறு உள்ளது time உந்த அடர்த்தி L கியூப் க்கு மேல் Mv என்ற பரிமாணத்தில் இருக்கப்போகிறது எனவே இது இந்த பரிமாணத்திற்கு தொடர்புடையது S வெக்டார் என்பது c ஸ்கொயர் க்கு மேல் S ஆக உள்ளது இங்கே c என்பது ஒளியின் வேகம் ஆகும் Momentum densityMvL3Sc2 இது என்னவென்றால் இது புறவெளியின் சில பகுதிகளில் இருந்தால் அங்கே E புலம் மற்றும் B புலம் இருந்தால் இந்த பகுதியில் இந்த புலத்தில் உந்த உள்ளடக்கம் இருக்கும் எனவே ஒரு யூனிட் பருமனுக்கு உந்த அடர்த்தி உந்தம் c ஸ்கொயர் மேல் S ஆக இருக்கப்போகிறது அது c ஸ்கொயர் மேல் 1 முறைகள் மியூ 0 E கிராஸ் B க்கு இணையாக உள்ளது அதன் பிறகு c ஸ்கொயர் மேல் 1 என்பது மியூ 0 எப்ஸிலான் 0 என்பதாகும் இதை உந்த அடர்த்தி என்றும் எப்ஸிலான் 0 E கிராஸ் B என்றும் எழுத முடியும் எனவே நான் E மற்றும் B புலன்கள் உள்ள இந்த பகுதியில் இருந்த சிறிது பருமனை எடுத்தால் என்ன ஆகும் இந்த பருமனை கொண்டிருக்கும் உந்தம் ஒரு யூனிட் பருமனுக்கு எப்ஸிலான் 0 E கிராஸ் B ஆக இருக்கப்போகிறது இது உந்த அடர்த்தி ஆகும் வெளிப்படையாக அது உந்த பாய்வாக இருக்கப்போகிறது அது ஆற்றல் பாய்விற்கு மட்டுமே நான் வாதிட்டது போல c முறைகள் உந்த அடர்த்தி ஆகும் இது c மேல் 1 முறை S ஆகும் இது c மேல் 1 முறைகள் மியூ 0 மேல் 1 E கிராஸ் B ஆகும் S1c10EB நான் இப்போது அக்கறையுடன் இருப்பது ஒரு மின்காந்த புலம் கொண்டிருக்கும் உந்தத்தின் உந்த அடர்த்தியை பற்றியாகும் மற்றும் நான் இந்த சூத்திரத்தை ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக செயல் விளக்கம் அளிக்கப்போகிறேன் எனவே நாம் அந்த எடுத்துக்காட்டிற்கு விடை தீர்க்கலாம் நான் எடுத்துக்கொண்டுள்ள எடுத்துக்காட்டு என்னவென்றால் என்னிடம் இரண்டு மின்னூட்டம் கொண்ட தாள்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் மேலே உள்ள தாள் ஒரு யூனிட் பரப்பளவிற்கு சிக்மாவை கொண்டுள்ளது மற்றும் கீழே உள்ள தாள் ஒரு யூனிட் பரப்பளவிற்கு மைனஸ் சிக்மாவை கொண்டுள்ளது எனவே இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு மின்புலம் உள்ளது இந்த மின்புலம் எப்ஸிலான் 0 மேல் சிக்மா அளவாக இருக்க போகிறது அவைகள் K என்னும் ஒரு மேற்பரப்பு மின்னோட்டத்தை மேல்தட்டிற்கு வலது புறமாகவும் கீழ்தட்டிற்கு இடது புறமாகவும் கொண்டு செல்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் E0 பின்னர் ஆம்பியரின் விதியை பயன்படுத்துவதன் மூலம் வெளியே உள்ள B 0 ஆகவும் உள்ளே உள்ள B இந்த திசையில் இருக்கும் என்பதை நீங்கள் எளிதில் கண்டுபிடிக்க முடியும் எனவே இது இந்த திரைக்குள் செல்லும் மற்றும் இதன் அளவு K மியூ 0 ஆக இருக்கப்போகிறது எனவே மியூ 0 மேல் 1 E கிராஸ் B ஆக இருக்கும் S வெக்டார் அளவு எப்ஸிலோன் 0 மேல் சிக்மா K விற்கு இணையாக இருக்கும் மற்றும் உந்த அடர்த்தி c ஸ்கொயர் மேல் 1 எப்ஸிலான் 0 மேல் சிக்மா K என்பது மியூ 0 சிக்மா K ஆக இருக்கும் இது இந்த பகுதியில் ஒரு யூனிட் பருமனை கொண்டுள்ள உந்தம் அல்லது உந்த அடர்த்தி ஆகும் B0KS10EBσK0 Momentum density1c2σK00σK நாம் இதை எவ்வாறு காண்பிக்க போகிறோம் என்றால் இங்கே கொண்டுள்ள உந்த அடர்த்தி உண்மையில் என்னவென்றால் நான் K வை K டாட் என்ற விகிதத்தில் நிறுத்தப்போகிறேன் நாம் இந்த மின்னோட்டம் K வை நிறுத்தும்போது இது காந்தப் புலத்தை குறைக்க போகிறது அட்டைக்குள் செல்லும் புலத்தை நீங்கள் குறைத்தால் நாம் அடுத்த நிலைக்கு செல்லலாம் எனவே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மிடம் இந்த இரண்டு தாள்கள் உள்ளன என்பதை நான் வரியைக் கொண்டு எழுதிக்காட்டுகிறேன் இப்பொழுது இது மைனஸ் சிக்மா ஆகும் நம்மிடம் கீழே வரும் மின்புலம் உள்ளது இந்த வழியாக செல்லும் பரப்பளவு மின்னோட்டம் K நம்மிடம் உள்ளது K இந்த வழியாக செல்கிறது மற்றும் உள்ளே செல்லும் மின்காந்த புலம் நம்மிடம் உள்ளது ஃபாரடேயின் விதிப்படி K கீழ் கொண்டுவரப்பட்டு இருந்தாலும் B குறைந்து வருவதால் உள்ளே தூண்டப்பட்ட பின்புலத்தை நாம் பெறப்போகிறோம் அதை உங்களால் எளிதாக செய்ய முடியும் இப்பொழுது B உள்ளே செல்கிறது அதே திசையில் B யை உற்பத்தி செய்யும் ஒரு மின்புலம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் அது அப்படியே இருக்க விரும்புகிறது எனவே உற்பத்தி செய்யும் மின்புலம் தூண்டப்படப் போகிறது மின்புலம் தட்டிற்கு இணையாக செல்கிறது மேலே உள்ள தட்டிற்கு வலது புறமாகவும் கீழே உள்ள தட்டிற்கு இடது புறமாகவும் செல்கிறது இது மைனஸ் d B பை d t க்கு இணையாக உள்ள தூண்டப்பட்ட E யின் சுருளில் இருந்து வருகிறது ஸ்டோக்ஸ் தேற்றத்தை உபயோகிப்பதன் மூலம் மின்புலத்தின் காந்த பண்பினை என்னால் கணக்கிட முடியும் நான் அதை எவ்வாறு செய்கிறேன் E B∂t நான் மேல் மற்றும் கீழ் பக்கத்தின் ஒரு சிறிய வளைய நீலத்தை I என்றும் தட்டுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை d என்றும் நான் எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் இன்டக்ரல் E டாட் d I என்பது மைனஸ் d B d t டாட் d a விற்கு இணையாக இருக்கும் இது E முறைகள் L முறைகள் 2 ஐ கொடுக்கும் ஏனெனில் இந்த பங்களிப்பு மேல் மற்றும் கீழ் தட்டுகளில் இருந்து வருகிறது மற்றும் நான் இதைப்போல பயணிக்கிறேன் நான் சிறிது வேகமாக செல்கிறேன் ஏனெனில் உங்களுக்கு இது பழகி விட்டது இப்பொழுது 2 E I என்பது பாயத்தின் மாற்றத்திற்கு இணையாக இருக்கும் இது மியூ 0 K டாட் முறைகள் பரப்பளவு ஆகும் இது I முறைகள் d ஆகும் நாம் மீண்டும் I ஐ நீக்கினால் 2 க்கு மேல் மியூ 0 K டாட் d க்கு இணையான தூண்டப்பட்ட மின்புலம் E ஐ நான் பெறுகிறேன் இது தூண்டப்பட்ட மின்புலம் ஆகும் மேல் தட்டின்மேல் உள்ள மின்புலத்தின் திசை இவ்வாறு இருக்கும் நான் இதை மீண்டும் தெளிவாக்குகிறேன் மற்றும் கீழ் தட்டின்மேல் இது எதிர் திசையில் இருக்கும் அதன் அளவு 2 ற்கு மேல் மியூ 0 K டாட் d ஆகும் எனவே இது சிக்மா மற்றும் மைனஸ் சிக்மா வின் மேல் ஆற்றலை செலுத்தும் மேல் தட்டின்மேல் உள்ள ஆற்றல் ஒரு யூனிட் பரப்பளவிற்கு E முறைகள் சிக்மாவாக இருக்கும் dE0d2dKdt எனவே இது ஒரு யூனிட் பரப்பளவிற்கு 2 ன் மேல் மியூ 0 K டாட் சிக்மா வாக இருக்கப்போகிறது கீழ் தட்டின் மேல் ஆற்றல் மீண்டும் இடது பக்கமாக செல்லும் மீண்டும் 2 ன் மேல் மியூ 0 K டாட் சிக்மா ஆகும் எனவே முழு அமைப்பின் மேலும் உள்ள நிகர் ஆற்றல் மியூ 0 d K டாட் சிக்மா வாக இருக்கப்போகிறது இது அமைப்பின் தட்டுகளின் உந்தத்தின் d பை d t க்கு இணையாக இருக்க வேண்டும் இந்த உந்தம் எங்கிருந்து வந்தது குறைந்து கொண்டிருக்கின்ற சில மின்காந்த புலன்களில் இருந்து உந்தம் வருகிறது என்பதை நான் காட்டப் போகிறேன் Net force0dσdKdtddt எனவே மின்காந்த புலத்தின் உந்தம் குறைந்து கொண்டிருக்கிறது அது இந்த இயக்க முறை உந்தத்திற்குள் செல்கிறது உந்த அடர்த்தி மியூ 0 சிக்மா K ஆகும் ஒரு யூனிட் பரப்பளவிற்கு நிகர உந்த உள்ளடக்கம் இந்த ஒரு யூனிட் பரப்பளவிற்கு பருமன் மியூ 0 சிக்மா K ஆக இருக்கப்போகிறது பரப்பளவு ஒன்று ஆகும் மற்றும் உயரம் d மியூ 0 சிக்மா K t ஆகும் எனவே மியூ 0 சிக்மா K d எனும் ஒரு யூனிட் பரப்பளவிற்கு உந்த உள்ளடக்கத்தை இந்த தட்டுகளில் நாம் கொண்டுள்ளோம் நாம் K வை நிறுத்தினால் ஒரு யூனிட் நேரத்திற்கு உந்த மாற்றம் ஒரு யூனிட் நேரத்திற்கு டெல்டா உந்தமாக மியூ 0 சிக்மா K டாட் d ஆக வெளியே வருகிறது அது தட்டுகள் வந்த உந்தம் ஆகும் எனவே K கீழே செல்லும்போது தட்டுகளுக்கு இடையே உள்ள புலத்தின் உந்தமும் கீழே செல்கிறதை நாம் எளிதாக பார்க்க முடியும் அது அந்த தட்டுகளுக்கு இடமாற்றம் அடைகிறது momentumtime0σddKdt எனவே புலம் உந்தத்தை கொண்டுள்ளது மற்றும் அது தட்டுகளுக்கு இடமாற்றம் அடைகிறது என்பதை அந்த சூத்திரத்தின் மூலமாக நாம் காண்பித்தோம் இறுதியாக முழு நேரத்தையும் தொகை படுத்தினால் முழு உந்தம் மியூ 0 K சிக்மா d தட்டுகளின் உந்தத்திற்குள் செல்லும் ஏனெனில் நேரத்தின் மேல் மியூ 0 சிக்மா K டாட் d ஐ நான் இன்டகிரேட் செய்தால் மியூ 0 சிக்மா K d ஆக வெளிவரும் இது உண்மையில் தட்டுகளுக்கு இடமாற்றம் அடைந்த புலன்களின் உந்தம் ஆகும் இறுதியாக நாம் ஆற்றல் உள்ளடக்கம் மின்காந்தபுலத்தின் நேரியல் உந்த உள்ளடக்கத்தை பற்றி நாம் பேசுகையில் E M புலன்கள் கோண உந்தத்தை கொண்டுள்ளன என்று காண்பித்து இந்த மூன்று விரிவுரைகளின் தொகுப்பை நான் நிறைவு செய்வேன் மேலும் அது ஆச்சரியமாக இருக்கக்கூடாது ஏனெனில் உந்தம் p அங்கே இருந்தால் கோண உந்தம் r கிராஸ் p என்று வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே நேரியல் உந்தத்துடன் கோண உந்தம் எப்போதும் தொடர்புடையதாக உள்ளது இதையும் நான் ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக செயல்முறை விளக்கம் அளிக்கிறேன் Lrp எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த E மற்றும் B என்னும் மின்காந்தப் புலன்கள் இருந்தால் S என்பது மியூ 0 E கிராஸ் B க்கு மேல் 1 ஆக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் ஒரு யூனிட் பருமனுக்கு உந்த உள்ளடக்கம் எப்ஸிலான் 0 E கிராஸ் B க்கு இணையாக இருக்கிறது எனவே ஒரு யூனிட் பருமன் கொண்ட கோண உந்தம் எப்ஸிலான் 0 r கிராஸ் E கிராஸ் B ஆக இருக்கும் இது உண்மையாக இருக்க முடியுமா இது உண்மையா மீண்டும் இதை நாம் ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் காண்பிக்க போகிறோம் S10EB Momentumvolume0 Angular moemntumvolume0r× ஒரு யூனிட் நீளத்திற்கு பரப்பு மின்னூட்ட சிக்மா அல்லது மின்னோட்ட லாம்டா வை கொண்ட ஒரு சாலினாய்டு ஐ நான் எடுத்துக்காட்டாக எடுத்துள்ளேன் இது மின்னோட்ட லாம்டா உடன் மைனஸ் லாம்டா வை கொண்டுள்ள மற்றொரு சாலினாய்டு ஆல் சூழப்பட்டுள்ளது மற்றும் வலது புறத்திற்குள் சென்று இடது புறத்தில் வெளிவரும் ஒரு பரப்பு மின்னோட்டத்தை கொண்டுள்ளது எனவே இதைப்போன்ற பரப்பு பின்னூட்டம் இது பரப்பு பின்னூட்டத்தை கொண்டுள்ள வெளிப்புற ஒன்றாக மட்டுமே இருக்கும் உட்புற உருளை ஷெல்லின் ஆரம் a எனவும் வெளிப்புற ஆரம் b ஆகவும் இருக்கட்டும் மின்புலம் E 0 ஆகும் S க்கு நான் a வை விட குறைவான உருளை ஆயங்களை பயன்படுத்துகிறேன் இது 2 பை எப்ஸிலான் 0 S இன் மேல் லாம்டா விற்கு அல்லது a மற்றும் b க்கு இடையே உள்ள S க்கு இணையாக உள்ளது மற்றும் வெளிப்புற ஷெல்லில் ஒரு மின்னூட்டம் இருப்பதால் இது b ஐ விட அதிகமாக உள்ள s க்கு மீண்டும் இது 0 ஆக உள்ளது எனவே காந்த புலம் B அதன் அளவிற்கு இணையாக இருக்கும் அது B ஐ விட குறைவாக உள்ள S க்கு மியூ 0 K விற்கு இணையாக இருக்கிறது எனவே a மற்றும் b க்கு இடையே உந்த அதிர்வு எப்ஸிலான் 0 E கிராஸ் B ஆக இருக்கப்போகிறது இது a மற்றும் b க்கு இடையே மட்டும் 0 அல்லாததாக இருக்கும் இல்லையெனில் இது 0 ஆக இருக்கும் E0 sa and sb 2π0s asb நாம் திசைகளில் பார்க்கலாம் E புலன்கள் உட்புற ஷெல்லிலிருந்து விலகி சுட்டிக்காட்டுகிறது B புலம் மேலே சுட்டிக்காட்டுகிறது எனவே E கிராஸ் B இங்கே வெளியே வருகிறது மற்றும் இங்கு உள்ளே செல்கிறது ஏனெனில் B இவ்வாறு உள்ளது எனவே E கிராஸ் B உள்ளே செல்கிறது எனவே மின்காந்த உந்தம் ஒரு ஷெல்லின் வலதுபுறத்தில் வெளியே வந்து இடது புறத்திற்கு உள்ளே செல்கிறது என்னும் இந்த சேர்க்கையை நான் பெற்றுள்ளேன் மேலும் இது சுற்றச் செல்கிறதால் இது ஒரு கோண உந்தத்தை உருவாக்குகிறது எனவே இப்பொழுது அதை நாம் கணக்கிடலாம் உந்த அடர்த்தி E கிராஸ் B எப்ஸிலான் 0 E ஆக இருக்கப்போகிறது இது 2 பை க்கு மேல் லாம்டா S முறைகள் B ஆகும் இது மியூ 0 K ஆகும் எனவே 2 பை S க்கு மேல் லாம்டா மியூ 0 K வை எப்ஸிலான் 0 நீக்குவதால் இது உந்த அடர்த்தி ஆகும் Momentum density0K2πs எனவே என்னிடம் இந்த சாலினாய்டு மற்றும் ஒரு வெளிப்புற சாலினாய்டு உள்ளது மற்றும் இந்த பகுதியில் இங்கே வெளியே செல்லும் மற்றும் இங்கே உள்ளே செல்லும் இந்த உந்த அடர்த்தி உள்ளது அதன் அளவை நாம் கணக்கிட்டு உள்ளோம் அது 2 பை S க்கு மேலே லாம்டா மியூ 0 K என்பதை தவிர வேறொன்றுமில்லை பொதுவான அச்சை பற்றிய கோண உந்த அடர்த்தி பற்றி என்ன நடுவில் இருக்கும் இந்த பொதுவான அச்சை s முறைகள் உந்த அடர்த்தியாக நான் மாற்றுகிறேன் எனவே இது 2 பை க்கு மேல் லாம்டா மியூ 0 K ஆக இருக்கப் போகிறது நிகர கோண உந்தம் பற்றி எப்படி உள்ளது Angular momentum densityabout the common axisS×momentum density0K2π எனவே இந்த புள்ளியில் கோண உந்த அடர்த்தியின் திசை கீழ்நோக்கி உள்ளது ஏனெனில் இந்த பக்கத்தில் உள்ள இந்த S கிராஸ் K கீழ்நோக்கி உள்ளது இந்த S கிராஸ் K வும் கூட கீழ்நோக்கி உள்ளது எனவே இது கீழ்நோக்கி உள்ளது மற்றும் நிகர கோண உந்தம் 2 பை க்கு மேலே லாம்டா மியூ 0 K வாக இருக்கப்போகிறது பின்னர் வெளியே இங்கே இந்த ஷெல் உள்ளது மற்றும் ஒரு யூனிட் நீளத்திற்கு நிகர கோண உந்தம் 2 பை S d s முறைகள் யூனிட் லென்த் ஆக இருக்கும் இது 1 ஆகும் இது a வில் இருந்து b க்கு செல்லப் போகிறது நாம் 2 பை யை நீக்க முடியும் இது 2 க்கு மேலே லாம்டா மியூ 0 K b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஆக வருகிறது இது இந்த இரண்டு ஷெல்களுக்கும் இடையே உள்ள நிகர கோண உந்த உள்ளடக்கம் ஆகும் 2πsds0K2π எனவே இந்தப் பகுதியில் ஒரு யூனிட் நீளத்திற்கு நான் இதை மீண்டும் செய்தால் ஒரு யூனிட் நீளத்திற்கு கோண உந்த உள்ளடக்கம் 2 க்கு மேலே லாம்டா மியூ 0 K b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஆகும் மீண்டும் நாம் K வை குறைக்கும் அதே குறைத்தலை பயன்படுத்தினால் இவ்வாறு உள்ள புலம் B கீழே செல்ல தொடங்குகிறது புலம் கீழே செல்லும் போது அந்தப்புலம் சிறியதாக சிறியதாக மாறும் எனவே B யில் மாற்றம் ஏற்படும் மற்றும் மின்புலம் என்னவாகும் என்றால் மின்புலம் புலத்தை அதே திசையில் உருவாக்கும் ஆகையால் மின்புலத்தின் திசை இங்கே உள்ளே சென்று இந்தப் பக்கத்தில் வெளியே வருவதைப் போல இருக்கும் ஸ்டோக்ஸ் தேற்றத்தை பயன்படுத்துவதன் மூலம் மையத்திலிருந்து S தூரத்திலுள்ள மின்புலத்தை என்னால் கணக்கிட முடியும் 2 பை S E பை S ஸ்கொயர் முறைகள் B டாட் ஆக இருக்கும் இது பை S ஸ்கொயர் மியூ 0 K டாட் ஆகப்போகிறது இது மின்புல சூத்திரம் ஆகும் எனவே மீண்டும் நான் S ஐ நீக்கினால் ஒரு S சென்றுவிடும் பை சென்றுவிடும் மின்புலம் 2 S க்கு மேலே மியூ 0 K டாட் க்கு இணையாக மின்புலத்தை நான் பெறுவேன் இது உருவாக்கப்பட்ட மின்புலம் ஆகும் E0s2dKdt எனவே உட்புற உருளை பரப்பில் உள்ள E இல் உள்ள மின்புலம் 2 K டாட் a க்கு மேலே மியூ 0 ஆக இருக்கும் மற்றும் வெளிப்புற உருளை பரப்பில் உள்ள E இல் 2 K டாட் b க்கு மேலே மியூ 0 ஆக இருக்கும் எனினும் உட்புற பரப்பு மின்னூட்டம் பிளஸ் லாம்டாவை பெற்றிருக்கும் வெளிப்புற பரப்பு மின்னூட்டம் மைனஸ் லாம்டாவை பெற்றிருக்கும் ஆகையால் ஆற்றல்கள் வெவ்வேறு திசைகளில் இருக்கப் போகின்றன மின்புலம் வெளிப்புற பரப்பின் மேல் உள்ளே சென்று இந்த பக்கத்தில் வெளியே வருகிறது எனவே மைனஸ் குறியீடு எதிர்திசையில் ஒரு ஆற்றலை கொடுக்கிறது உட்புற பரப்பில் E போலவே அதே திசையில் இருப்பீர்கள் Einner cylinder surface02adKdt Eouter cylinder surface02bdKdt இந்த மின் புலத்தின் காரணமாக வெளிப்புற ஷெல்லின் மேல் உள்ள ஆற்றல் ஒரு யூனிட் நீளத்திற்கு லாம்டா ஆகும் இது ஒரு யூனிட் நீளத்திற்கு 2 பை b க்கு சமமாக இருக்கும் இது ஒரு யூனிட் நீளத்தை முறைகள் சிக்மா ஆகும் சிக்மாவுடன் பரப்பு மின்னோட்ட அடர்த்தி முறைகள் மின்புலம் ஆகும் இது லாம்டாவை தவிர வேறொன்றுமில்லை எனவே இது நாம் ஏற்கனவே பார்த்த லாம்டா முறைகள் E ஆகும் இது 2 க்கு மேலே மியூ 0 K டாட் b க்கு இணையாகும் ஆகையால் வெளிப்புற ஷெல்லின் மேலுள்ள முறுக்கு திறன் 2 க்கு மேலே லாம்டா மியூ 0 K டாட் b ஸ்கொயர் ஆகும் இதே போன்ற முறையில் உட்புற ஷெல்லின் மேல் உள்ள முறுக்குதிறனை உங்களால் கணிக்க முடியும் இது மைனஸ் குறியீட்டுடன் 2 க்கு மேலே லாம்டா மியூ 0 K டாட் a ஸ்கொயர் ஆக இருக்கும் Force on the outer shell2πbσE0b2dKdt Torque on the outer shell 0b22dKdt Torque on the inner shell 0a22dKdt ஆகையால் அமைப்பின் மேல் உள்ள நிகர முறுக்கு திறன் 2 க்கு மேலே லாம்டா மியூ 0 K டாட் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஆக இருக்கும் அமைப்பின் நிகர கோண உந்தம் நான் இதை இன்டெகிரெட் செய்யும் போது K தொடக்க நிலையில் இருந்து 0 க்கு வரும் சமயத்தில் K வின் சில தொடக்க மதிப்பு 2 க்கு மேலே லாம்டா மியூ 0 K டாட் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஆக இருக்கும் இந்த கோண உந்தம் எங்கிருந்து வந்தது நாம் முன்னர் கணக்கிட்ட மின் காந்த புலம் இந்த கோண உந்தத்தை கொண்டுள்ளது என்று நாம் ஏற்கனவே காட்டினோம் Net torque02dKdt Net angular momentum of the system02K ஆகையால் அந்த கோண உந்தம் இப்பொழுது உருளைகளுக்கு இடமாற்றம் அடைகின்றன மற்றும் மின்காந்த புலம் கோணத்தை சுமக்கிறது என்று நாம் காண்பித்தோம் இதனால் சில இயக்கமுறைகள் அதனை சுற்றியுள்ள ஷெல்கள் அல்லது அமைப்புகளுக்கு இடமாற்றம் அடைய முடியும் மற்றும் மீண்டும் இதனால் இது இயக்கமுறை கோண உந்ததிற்கு இணையாக உள்ளது